இந்த தொகுதியில் ஒரு எல்லையில் சீரான பிளேன் அலைகளின் பிரதிபலிப்பைப் பார்ப்போம் பின்னர் மொத்த உள் பிரதிபலிப்பின் நிகழ்வுகளைப் பற்றி பேசுவோம் எனவே ஒரு அலை பரவும் போது ஒரு மின்காந்த அலையை உருவாக்கியதற்கு சில காரணங்கள் தெரியும் ஒரு குறிப்பிட்ட திசையிலும் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திலும் பரப்புகிறது இது ஒரே மாதிரியான நேரியல் மற்றும் ஐசோட்ரோபிக் என்று நாம் கருதுவோம் µ1 ε1 மற்றும் σ1 ஆகிய மூன்று பொருள் பண்புகளால் வகைப்படுத்தப்படும் எனவே இந்த அலை இப்போது மகிழ்ச்சியுடன் பரவுகிறது எனவே அலை ஒரு எல்லையைத் தாக்கும் ஏனெனில் இந்த எல்லைக்கு அப்பால் µ2 ε2 மற்றும் σ2 இருப்பதால் நீங்கள் மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே காந்தப்புலத்திற்கு வித்தியாசமாக இருக்கும் மின்காந்த அலை ஒளி ஒரு மின்காந்த அலை என்று நீங்கள் நினைத்தால் ஒளி ஒரு ஊடகத்தைத் தாக்கும் போது இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கும் நடுத்தரமான நல்ல தட்டையான மற்றும் எல்லாம் சரியாக உள்ள ஒரு ஊடகத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒளியின் கதிர் அந்த ஊடகத்தைத் தாக்கும் போது மின் ஒளி கூறு இருக்கும் அது சரியாக பிரதிபலிக்கிறது எனவே பிரதிபலிப்பு நிகழ்வு இருக்கும் மேலும் ஒளியின் நிலை இரண்டாவது ஊடகம் வழியாக செல்கிறது இந்த நிகழ்வுகளுக்குள் ஒளியின் நிலை செல்கிறது எனவே ஒளிவிலகல் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு அலை ஒரு எல்லையைத் தாக்கும் போது நீங்கள் பிரதிபலிப்பைப் பெறுவீர்கள் இந்த பிரதிபலிப்புக்கும் ஒளிவிலகல் ஆகியவற்றுக்கும் இடையிலான சில உறவுகளையும் நீங்கள் படித்திருக்கலாம் எனவே அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் க்கு அங்கெல் ஆஃ ரெஃப்ளெக்ஷன் சமம் அல்லது அங்கெல் ஆஃ ரெஃப்ளெக்ஷன் க்கு அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் சமம் என்ற அறிக்கையை நீங்கள் படித்திருக்க வேண்டும் மற்றும் ஒளிவிலகல் கோணத்தைக் கண்டறிய நீங்கள் ஸ்னெல்லின் லா Snells law என்று அழைக்கப்பட்டதைப் பயன்படுத்தியிருக்க வேண்டும் எனவே உங்களிடம் முதல் ஸ்னெல் லா Snells law உள்ளது இது அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் பிரதிபலிப்பு கோணத்திற்கு சமம் என்று கூறுகிறது பின்னர் அங்கெல் ஆஃ ரெஃப்ளெக்ஷன் இடையிலான உறவு அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் பொதுவாக முதல் ஊடகத்தின் ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் மற்றும் இரண்டாவது ஊடகத்தின் ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் ன் அடிப்படையில் தொடர்புடையது இது உங்களுக்குத் தெரிந்த ஒன்று அந்தச் சட்டங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதைப் பார்ப்போம் அவை உண்மையில் எல்லை பொருந்தக்கூடிய நிலைமைகளைத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் அலைகளின் பிரதிபலிப்பைப் புரிந்துகொள்வதின் மூலம் நாம் நிரூபிப்போம் முதலில் நாம் குறிப்பிட்ட சில அளவுகளை வரையறுக்க வேண்டும் உதாரணத்திற்கு என் கை தான் மேற்பரப்பு என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது தான் இன்சிடென்ட் மின்காந்த அலை எல்லையைத் தாக்கிய திசையாகும் இந்த கைக்கு எது நடுத்தரத்தை பிரிக்கும் ஒரு மேற்பரப்பு நான் மேற்பரப்புக்கு நார்மல் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் நார்மல் செங்குத்தாக இருப்பதால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இயல்பானது இந்த திசையில் உள்ளது எனவே ஒரு அலை உள்ளது உள்ளே செல்கிறது அலை வந்திருக்கும் திசைக்கும் நார்மல்க்கும் இடையே ஒரு கோணம் உள்ளது எனவே இந்த புள்ளியை O என நீங்கள் நினைத்தால் இந்த புள்ளி A இங்கே தாக்குகிறது OA வரி திசையை குறிக்கிறது உள்வரும் அலையின் மற்றும் இந்த செங்குத்தாக நான் இதை லைன் N எனக் கருதினால் AN குறிப்பிட்ட புள்ளியில் நார்மல் ஐ குறிக்கிறது OA மற்றும் AN க்கு இடையிலான கோணம் அலை பிரதிபலிக்கும் போது அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் இது இந்த குறிப்பிட்ட திசையில் செல்கிறது இதை பிரதிபலித்த அலையின் திசை மற்றும் நார்மல் இடையே இங்கே பிரதிபலிப்பு கோணம் உள்ளது கீழே அலை உள்ளது இது மீண்டும் இரண்டாவது பிராந்தியத்தில் பரவுகிறது நார்மல் மற்றும் அதற்கான ஒரு கோணம் உள்ளது இது உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கோணம் அல்லது ஒளிவிலகல் கோணம் தருகிறது எனவே இந்த மூன்று கோணங்களும் உள்ளன இது என்னுடைய கையை 2 வெக்டர் விவரிக்கிறது 2 டேன்ஜென்ஷியல் வெக்டர் இங்கே ஒரு t1 மற்றும் ஒரு t2 வெக்டர் இந்த t1 மற்றும் t2 என் மேற்பரப்பை அல்லது எல்லையை வரையறுக்கும் ஒரு பிளேன் ஐ வரையறுக்கின்றன எனவே இவை இந்த திசையில் 1 திசையும் என் கட்டைவிரலும் ஆகும் எனவே இது இன்னும் ஒன்றாகும் எனவே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் இந்த இரண்டு பிளேன் ஐ வரையறுக்கின்றன இது பிளேன் இன் இன்டர்பேஸ் ஒரு பிளேன் ஐ இது இன்சிடென்ட் வெக்டர் k' மற்றும் நார்மல் k' வெக்டர் மூலம் விவரிக்கப்படுகிறது அல்லது அதற்கு பதிலாக ஏனெனில் இது டேன்ஜென்ஷியல் கூறுகளில் ஒன்றாக பிரிக்கப்படலாம் இதை t1 என அழைக்கிறோம் இந்த கட்டைவிரலை t2 என்றும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த அலையில் இன்சிடென்ட் ஆன ஒரு அலையை நான் பார்க்கும்போது இதை t1 மற்றும் 1 கூறுகளுடன் நார்மல் ஒரு கூறுகளாக பிரிக்க முடியும் எனவே இந்த நார்மல் மற்றும் இந்த கோணம் t1 1 பிளேன் உருவாக்கப்படுகிறது இது பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு நார்மல் மற்றும் பிளேன் ஆஃ இன்டெர்ஃபேஸ் டேன்ஜென்ஷியல் ன் நார்மல் உள்ளது நாம் அலைகளின் திசையைப் பற்றி மட்டுமே பேசினோம் மின்சார காந்தப்புலங்களின் திசை என்னவாயிற்று மின்சார புலம் செங்குத்தாகவும் அதே பிளேன் ல் இருக்கவும் முடியும் ஆனால் காந்தப்புலம் செங்குத்தாக அமைந்திருக்கும் எனவே கோட்டிற்கு oa செங்குத்தாக பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் காந்தப்புலம் உள்ளது இருப்பினும் அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் மின்சார புலம் கோடு செங்குத்தாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் E' H' மற்றும் k' ஆகியவை ஒருவருக்கொருவர் செங்குத்தாக இருக்கும் என்று கருதுகிறோம் நாம் கருதுகின்ற பிளேன் அலை நிலை இது k' இன் திசையாகும் இது இன்ஸிடென்ஸ் பிளேன் ல் இருக்கும் மின்சார புலம் மற்றும் செங்குத்தாக இருக்கும் காந்தப்புலம் அத்தகைய நிலைமை மிகவும் வெளிப்படையான காரணத்திற்காக பேரலல் போலரிசெஷன் என அழைக்கப்படுகிறது இது பேரலல் போலரிசெஷன் ஆகும் ஏனெனில் மின் புலம் பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் இருக்கிறது அது காந்தப்புலமாக இருந்தால் இது k' வெக்டர் இது காந்தப்புலம் மற்றும் மின்சார புலம் உங்களுக்கு செங்குத்தாக இருந்தது பின்னர் இது அழைக்கப்படுகிறது பெர்பெண்டிகுலர் போலரிசெஷன் அல்லது ட்ரான்ஸ்வெர்ஸ் எலக்ட்ரிக் போலரிசெஷன் transverse electric polarization மற்றும் இந்த குறிப்பிட்ட தொகுதி ஈ எம் அலைக்கான வழக்கு டி இ அலையின் விஷயத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் ஆகவே இந்த புள்ளிவிவரத்தில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த TE xz பிளேன் ல் அலை பரப்புகிறது இந்த இன்சிடெண்ட் அலை ஒரு திசையைக் கொண்டுள்ளது இது சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்ட இந்த k' வெக்டர் மூலம் வழங்கப்படுகிறது எனவே இது இன்சிடெண்ட் வெக்டர் அலைகளைத் தருகிறது எனவே இது இன்சிடெண்ட் மற்றும் மின்சார புலம் y திசையில் இருப்பதாகக் கருதப்படுகிறது அதன் மூலம் பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் இது சிவப்பு வண்ணக் கோடு மற்றும் கருப்பு வண்ணக் கோடு ஆகியவற்றால் காட்டப்படுகிறது எது z அச்சு மற்றும் சிவப்பு அச்சு பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் உருவாக்குகிறது பிரதிபலிப்பு பிளேன் பிரதிபலித்த ஒளியால் உருவாகிறது அல்லது θr கோணத்தில் z அச்சில் பயணம் செய்வது இயல்பானது எனவே இந்த புள்ளி z0 என்பது வெளிப்படையாக இரண்டு ஊடகங்களை பிரிக்கும் இன்டர்பேஸ் இரண்டாவது ஊடகத்திடம் மாறிலி μ2 ε2 மற்றும் σ2 ஆகியவையும் பிளேன் ஆஃ ட்ரான்ஸ்மிட்டன்ஸ் உள்ளது இது பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் க்கு சமம் ஏனெனில் ஒரு கோணத்தை உருவாக்கும் k' வெக்டர் இன்னும் அதே பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் இருக்கும் உண்மையில் இந்த பிளேன்கள் அனைத்தும் சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் இது பிளேன் ஆஃ இன்ஸிடென்ஸ் பிளேன் ஆஃ ரெஃப்ளெக்டன்ஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷன் இந்த மூன்றும் ஒரே பிளேன் ல் உள்ளன நீல நிறத்தில் உள்ள திசைகளால் காட்டப்படும் காந்தப்புலத்தின் ஒழுங்குமுறையைப் பாருங்கள் எனவே காந்தப்புலம் இந்த குறிப்பிட்ட திசையில் இன்சிடெண்ட் அலைக்காக இயக்கப்படுகிறது பிரதிபலித்த அலை இங்கே இயக்கப்படுகிறது மற்றும் இது பரவும் அலைக்கான திசையாகும் இது அர்த்தமுள்ளதா ஆமாம் எனவே மின்சார புலம் செங்குத்தாக உள்ளது மற்றும் அது உங்களிடம் வருவதாக நீங்கள் இப்போது சிந்திக்க வேண்டும் எனவே இந்த க்ராஸ் H' k திசையில் செல்லும் காந்தப்புலம் இந்த வழியில் இருந்தால் மின்சார புலம் மேலே உள்ளது எனவே இந்த க்ராஸ் H' உங்களுக்கு ஒரு அலை கொடுக்கும் இது இந்த வழியில் பரப்புகிறது இது பிரதிபலித்த அலை மற்றும் கடத்தப்படுவதற்கு ஒரே விஷயம் இது மின்சார புலம் இதுதான் காந்தப்புலத்தின் திசை எனவே இதைக் கடக்கும்போது பரவுகின்ற அலையின் திசையை உங்களுக்குத் தரும் இந்த அலைகள் பரவுவதற்கான வெவ்வேறு வழிகள் இவை இப்போது நாம் எழுத விரும்புவது இன்சிடெண்ட் அலை வெக்டர் பிரதிபலித்த அலை வெக்டர் மற்றும் கடத்தப்பட்ட அலை வெக்டர் அல்லது பரப்புதல் மாறிலி k ஆகியவற்றின் வெளிப்பாடு இன்சிடெண்ட் அலைக்கு இந்த ki என்னவாக இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட θi கோணத்தை உருவாக்குகிறது எனவே z மற்றும் x உடன் கூறு இருக்கும் இது ஆல் வழங்கப்படுகிறது அதேசமயம் பிரதிபலித்த அலைக்கு அது z திசையில் பரப்ப வேண்டும் இது k r−cos θr z sin θr x ஆக இருக்கும் பரிமாற்றத்திற்கு இந்த k tcos θt z sin θt x ஃபேஸ் கூறுகள் இன்சிடெண்ட் அலை பிரதிபலிக்கப்பட்ட மற்றும் பரவும் அலைகள் ஆகியவற்றால் விவரிக்கப்படும் அதாவது இன்சிடெண்ட் அலை மின்சார புலம் மின் நிகழ்வுகள் மற்றும் இந்த ஃபேஸ் காரணி ஆகியவற்றால் விவரிக்கப்படும் இது பிரதிபலித்த அலை எனவே இது Eref மற்றும் இது பரவும் அலை இது பரவும் நேரங்கள் e− jk t r ஆகும் எனவே இவை நாம் ஃபேஸ் அலைகளோடு இணைக்க வேண்டிய ஃபேஸ் காரணிகள் Hi¿ பற்றி நாம் என்ன எழுத முடியும் x திசையில் மற்றும் z திசையில் ஒரு கூறு எனவே காந்தப்புலம் − x cos θi என வழங்கப்படும் ஏனெனில் 90 θ z sin θi கோணம் இருக்கும் இது Ei என்பது இன்சிடெண்ட் மின் புலத்தின் வீச்சு அல்லது அலை Ei இன் வீச்சாக இருந்தால் அது காந்தப்புலத்தின் திசை பின்னர் Ei η1 இந்த காந்தப்புலத்தின் வீச்சை உங்களுக்குத் தரும் அதேபோல் உங்களுக்கு Hr ¿ இருக்கும் இது பிரதிபலித்த மின்சார புலம் ஆகும் இதே போல் Ht¿ the மின்சார புலங்கள் என்னவாக இருக்கும் மின்சார புலங்கள் அனைத்தும் y அச்சு இன்சிடெண்ட் புலம் என்ற ஒரு அலைவீச்சு Ei ஐக் கொண்டுள்ளன பிரதிபலித்த புலம் என்ற வீச்சு Er கொண்டுள்ளன கடத்தப்பட்ட புலம் Et இன் வீச்சு உள்ளது அவை அனைத்தும் y அச்சுடன் இயக்கப்படுகின்றன மற்றும் அவை ஒவ்வொன்றும் இந்த குறிப்பிட்ட கட்ட காரணியைக் கொண்டு செல்லும் இது மின்சார புலம் கூறுகளின் காந்தப்புல கூறுகள் மற்றும் இப்போது நமக்கு தேவைப்படும் k வெக்டர் நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் இன்சிடெண்ட் வெக்டர் அதை பிரிக்கிறீர்கள் டேன்ஜென்ஷியல் மற்றும் நார்மல் கூறுகள் எனவே நீங்கள் இதை உடைக்கும்போது டேன்ஜென்ஷியல் மற்றும் நார்மல் கூறுகளாக பிரிகிறது டேன்ஜென்ஷியல் கூறு உண்மையில் x கூறு அல்லது மாறாக x கூறு என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் இதை ஒரு டேன்ஜென்ஷியல் மற்றும் நார்மல் டேன்ஜென்ஷியல் முறையில் பிரித்தால் இது இந்த எல்லைக்கு உறுதியான x கூறு மட்டுமே என்பதை நாம் காண்போம் ஏனென்றால் z உடன் உள்ள எதையும் சாதாரணமாக சரியானதாக இருக்கும் டேன்ஜென்ஷியல் மற்றும் நார்மல் மீண்டும் x கூறு அல்லது அதற்கு பதிலாக x கூறு மட்டுமே டேன்ஜென்ஷியல் சரியானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நாம் எல்லையை z0 இல் பயன்படுத்துகிறோம் மேலும் H புலங்களின் x கூறுகளை மட்டுமே அறிய விரும்புகிறோம் மின் புலம் கூறுகளான E கூறுகளைப் பற்றி அவை அனைத்தும் y யில் இருக்கின்றன y என்பது மேற்பரப்புக்கு டேன்ஜென்ஷியல் கூறு z 0 என்பது ஒரு கூறு x y இன் ஒரு அங்கமாக x மற்றும் y இருக்கும் எனவே y உடன் இயக்கப்பட்ட எந்த புலமும் அதற்கு உறுதியானதாக இருக்கும் எனவே இது மூன்றும் தொடுநிலையாக இருக்கின்றன எல்லை நிலையில் டேன்ஜென்ஷியல் E என்பது தொடர்ச்சியான தொடுநிலை டேன்ஜென்ஷியல் E1 ஆக இருக்க வேண்டும் அல்லது பிராந்தியத்தில் டேன்ஜென்ஷியல் கூறுகள் தொடு கூறுகளுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் பிராந்தியத்தில் Et1Et2 இருப்பினும் பிராந்திய ஒன்றில் மொத்த டேன்ஜென்ஷியல் கூறு என்ன இது இன்சிடெண்ட் மற்றும் பிரதிபலித்த மின்சார புலங்கள் கூட்டுத்தொகை ஆகும் ஏனெனில் இரண்டும் ஒரே பிராந்தியத்தில் இருப்பதால் நீங்கள் இதை உண்மையில் Ei ErEt என எழுத வேண்டும் இந்த சமன்பாடு என்னவென்று நான் உங்களுக்கு எழுதியுள்ளேன் ஏனென்றால் ஃபேஸ் காரணிகளை மறந்துவிட்டோம் ஏனெனில் ஃபேஸ் காரணியை இங்கே வைக்கலாம் எனவே இந்த சமன்பாடு உண்மையில் என எழுதப்பட வேண்டும் இப்போது நிலை வெக்டர் r' என நான் கருதும் போது ஃபேஸ் காரணிக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஏன் 0 என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் ஏனெனில் இந்த இன்டெர்ஃபேஸ் z0 ஆல் வழங்கப்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் மேலும் y உடன் k' வெக்டர் ஒரு கூறு உள்ளதா இல்லை எனவே இவை இரண்டும் ஒரே உறுதியான கூறுகளாகப் பயன்படாது நீங்கள் பெறப் போகும் ஃபேஸ் கூறு x திசையில் இருக்கும் மேலும் நீங்கள் பெறும் இந்த ஃபேஸ் இன்சிடெண்ட் அலைக்கு வழங்கப்படுகிறது இது Sin θix ஆல் வழங்கப்படுகிறது பிரதிபலித்த புலத்திற்கு நீங்கள் Sin θix ஐப் பெறுவீர்கள் நீங்கள் Sin θtx ஐப் பெறுவீர்கள் எனவே இந்த ஃபேஸ் காரணிகளை Ei Er மற்றும் Et உடன் கொண்டு செல்லலாம் இங்கே நீங்கள் x வலதுபுறத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளுக்கும் எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இது ஒரு கட்டத்தில் நீங்கள் திருப்தி செய்ய வேண்டியது மட்டுமல்ல இதை x உடன் எல்லா புள்ளிகளிலும் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே x உடன் எல்லா புள்ளிகளிலும் அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்ய ஒரே வழி நீங்கள் ki Sin θikr Sin θrkt Sin θt இது அந்த ஒவ்வொரு விதிமுறைகளுக்கும் சமமாக இருக்க வேண்டும் மற்றும் கட்ட விதிமுறைகள் ஒருவருக்கொருவர் சமமாக இருக்க வேண்டும் நிபந்தனை செல்லுபடியாகும் எனவே இந்த எல்லை நிபந்தனையை உருவாக்க Ei Er மற்றும் Et பெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சமன்பாடு செல்லுபடியாகும் Ei மற்றும் Er மற்றும் Et இன் அனைத்து மதிப்புகளுக்கும் x இன் அனைத்து மதிப்புகளுக்கும் சமம் இது சமமாக இருக்க வேண்டும் இருப்பினும் ω Vp1SinθiωVp1 Sinθr ωVp2 Sin θt இப்போது முதல் இரண்டு சமன்பாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் இரண்டு சமன்பாடுகளில் இருபுறமும் ωVp1 ரத்துசெய்யப்படுவதைக் காணலாம் எனவே sin θisin θr மற்றும் உங்கள் θi மற்றும் θr 0 முதல் π2 க்கு இடையில் இருப்பதால் நீங்கள் அறிகுறிகள் சமமாகவும் கோணங்கள் 0 முதல் π2 வரை இருக்கும் இரண்டு அளவுகளைப் பார்க்கின்றன செல்லுபடியாகும் ஒரே நிபந்தனை θr θi எனவே இது உங்கள் முதல் ஸ்னெல்லின் லா Snell's Law அங்கெல் ஆஃ ரெஃப்ளெக்ஷன் அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் க்கு சமம் என்று கூறுகிறது நாம் இரண்டாவது விதியைப் பெறுகிறோம் நீங்கள் முதல் ki sinθi என்ற உறுப்பை kt sin θt உடன் ஒப்பிடுகிறீர்கள் எனவே நீங்கள் ωVp2 sin θt என்பதிற்கு சமமாக இருக்க வேண்டும் ω இருபுறமும் ரத்து செய்யப்படுகிறது ஏனென்றால் பிராந்தியத்தின் ஃபேஸ் வேகம் ஒன்றிலிருந்து இருபுறமும் ரத்து செய்யப்படுகிறது ஒளியின் வேகம் √εr1 ஆல் வகுக்கப்படுகிறது மற்றும் பகுதி 2 இல் வேகம் c√εr2 மற்றும் √εr1 உண்மையில் ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் n1 என்பதாகும் இது ஒளிவிலகல் குறியீடு n1 இந்த εr2 ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் n2 ஆகும் நீங்கள் இங்கு வருவது n1 sin θi n2 sin θt எனவே உங்கள் எல்லை நிலைகளை நீங்கள் அறிந்தால் ஸ்னெல்லின் லா Snell's Law என்ன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியதில்லை இதிலிருந்து ஸ்னெல்லின் லா Snell's Law நீங்கள் பெறலாம் எனவே இது இரண்டாவது ஸ்னெல்லின் லா Snell's Law உண்மையில் இந்த லா Snell's Law அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் அல்லது அங்கெல் ஆஃ டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வழங்குகிறது நாம் ஒரு எல்லை நிபந்தனையை மட்டுமே பயன்படுத்தியுள்ளோம் இரண்டாவது எல்லை நிபந்தனையைப் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது எல்லை நிபந்தனை H புலங்களின் அடிப்படையில் உள்ளது ஆகவே H இன் டேன்ஜென்ஷியல் கூறுகள் எல்லை நிபந்தனை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் திரும்பி இதை எழுதுவேன் எனவே முதல் ஊடகத்தில் மொத்த டேன்ஜென்ஷியல் கூறு உள்ளது η1 மற்றும் η2 ஆகியவை பிராந்திய 1 2 மற்றும் ஊடகத்தின் மின்மறுப்புகளாகும் பகுதி 2 எனவே நான் இதை முன்பு எழுதவில்லை என்றால் இது √με க்கு சமமாக இருக்க வேண்டும் சரி இப்போது உங்களிடம் இரண்டு சமன்பாடு உள்ளது ஒரு சமன்பாடு Ei Er Et இரண்டாவது எல்லை நிபந்தனை இந்த சமன்பாட்டால் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் ஃபேஸ் காரணிகளுக்கு என்ன நடக்கும் என்று கேட்கலாம் ஃபேஸ் காரணிகள் ஒன்றுக்கொன்று சமமானவை ஃபேஸ் காரணிகள் சமமாக இருப்பதால் இந்த நிலை உண்மையாக இருக்க வேண்டும் மேலும் இந்த காரணிகளின் காரணமாக மட்டுமே எங்களுக்கு இரண்டு ஸ்னெல்லின் சட்டம் ஒன்று ஸ்னெல்லின் லா Snell's Law மற்றும் மற்றொரு ஸ்னெல்லின் லா Snell's Law கிடைத்தது எனவே இரண்டாவது கூறுக்கான ஃபேஸ் காரணிகளைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இது காந்தப்புலக் கூறுக்கானது இப்போது சமன்பாடுகளை எளிமைப்படுத்துவதற்கும் ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் பெறுவதற்கும் இது ஒரு மிக எளிய பயிற்சியாக நான் விட்டு விடுகிறேன் இது TE க்கிற்கான நிகழ்வு மின் புலம் வீச்சுக்கு பிரதிபலித்த மின்சார புலம் வீச்சு விகிதமாகும் இந்த சமன்பாடு TE க்குக்கு செல்லுபடியாகும் நாம் பெற விரும்பிய ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் இது விகிதத்துடன் தொடர்புடையது சம்பவத்தின் மின்சார புலத்திற்கு இன்சிடெண்ட் மின்சார புலம் இதேபோல் TE வழக்குக்கான டிரான்ஸ்மிஷன் கோ எஃபிசியன்ட் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது Et இன் Ei இன் விகிதமாக இருக்கும் இது 2η2 cos θiη2 cos θiη1 cos θt க்கு சமமாக இருக்கும் எனவே இது டிரான்ஸ்மிஷன் கோ எஃபிசியன்ட் ஆகும் இப்போது நீங்கள் இரண்டு சூழ்நிலைகளைக் கருத்தில் கொண்டு அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் ஐ வேறுபடுத்தத் தொடங்கினால் நான் குறிக்கப் போகிற ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் அளவில் ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொள்வேன் ஊடகம் நடுத்தரமானது ஒரு ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் ஐ கொண்டுள்ளது n1 n2 ஐ விடக் குறைவு சரி இது எடுத்துக்காட்டாக 1 ஆகவும் n2 1 44 ஆகவும் இருக்கலாம் இது நமக்கு சிலிக்கா பின்னர் முதல் ஊடகத்தை n2 ஆகவும் நடுத்தரத்தை n1 ஆகவும் பரிமாறிக்கொள்வோம் சரி இது இரண்டாவது வழக்குக்கு n1 1 44 மற்றும் n2 1 ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் n1 ஐ விட n1 அதிகமாக உள்ளது உங்கள் இம்பிடென்ஸ் √με ஆல் வழங்கப்படுகிறது ஆனால் இதை √μ0ε0εr என எழுதலாம் மேலும் இதை √μ0ε0 η0√εr என்பதைக் குறிப்பதன் மூலம் எளிமைப்படுத்தலாம் இது ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் n ஆல் வகுக்கப்பட்டுள்ள இடைவெளியில் இம்பிடென்ஸ் சமம் எனவே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒரு ஒப்பீட்டு அனுமதி கொண்ட ஒரு ஊடகம் கொடுக்கப்பட்டால் மின்மறுப்பு √εr க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் அல்லது சமமாக 1 n எங்கே n என்பது n ஒளிவிலகல் குறியீடு அதிக ஒளிவிலகல் குறியீடு நடுத்தர சிறப்பியல்பு இம்பிடென்ஸ் க் குறைக்கிறது இப்போது முதலில் n1 ஐ n2 ஐ விடக் குறைவாக இருப்பதைக் கவனியுங்கள் எனவே உங்கள் அலை மகிழ்ச்சியுடன் சிலிக்காவுக்குச் செல்கிறது இங்கே என்ன நடக்கும் என்றால் ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் θi0 இல் இருக்கும் ஒரு கட்டத்தில் மெதுவாக அதிகரித்துக்கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்சம் 90ᵒ ஆகும் ஏனென்றால் அந்த இடத்தில்தான் அது கிரேசிங் அங்கெல் அழைக்கப்படுகிறது அதனால் மெதுவாக செல்கிறது இறுதியில் 1 ஐ அடைகிறது எனவே இது அறிகுறியில்லாமல் θ90 இல் 1 வரை அடையும் இது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய நிகழ்வு எனவே நீங்கள் உண்மையில் இதைப் பார்க்கலாம் ஒளியின் கதிர் செங்குத்தாக விழுந்தால் அது இன்டெர் ஃபேஸ் அது மீண்டும் அதே திசையில் பிரதிபலிக்கும் இருப்பினும் அலைகள் வந்து மேற்பரப்பைத் தாக்கும்போது அலை இணையாக பரவுகிறது அச்சுடன் இந்த வகையான பரிமாற்றம் இது கிரேசிங் அங்கெல் நிகழ்வு மற்றும் கிரேசிங் அங்கெல் லிருந்து பரிமாற்றம் என அழைக்கப்படுகிறது இது TE மற்றும் TM அலைகளுக்கும் செல்லுபடியாகும் அதனால் தான் 900 இல் பிரதிபலிப்பு இணை செயல்திறன் 1 க்கு செல்கிறது இது கிட்டத்தட்ட முழு அலைகள் அடிப்படையில் பிரதிபலிக்கிறது நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுக்க விரும்பினால் இதை முயற்சி செய்யலாம் பின்னர் அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் படிக்க முயற்சித்தால் அதிகபட்ச பிரதிபலிப்பு கிடைக்கும் காகிதத்தில் அச்சிடப்பட்ட ஏதேனும் இருந்தால் நீங்கள் படிக்க முடியாது எனவே இந்த ரேசிங் அங்கெல் TE மற்றும் TM க்கு பொதுவான ஒன்றாகும் இப்போது வழக்குகளை மாற்றுவோம் நான் n1 1 44 n2 1 என்று கருதுகிறேன் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால் θ0 இல் அதே வழியில் தொடங்குகிறது அது அங்கு சென்றபின்னர் திடீரென்று உண்மையில் நான் சுட்டிக்காட்ட வேண்டிய சிறிய கோணங்களுக்கு செல்கிறது எனவே n1 n2 ஐ விட குறைவாக இருக்கும்போது இது உங்கள் ஃபேஸ் ஆகும் இப்போது n1 n2 இதுபோன்று சென்று திடீரென்று 1 க்கு சமமான ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் ஐத் தாக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் ல் திடீர் மாற்றம் உள்ளது இது ஒரு கோணத்தில் நிகழ்ந்தது இது க்ரிட்டிக்கல் அங்கெல் என நாம் அழைக்கிறோம் இந்த முக்கியமான ரெஃப்ளெக்க்ஷன் கோ எஃபிசியன்ட் 1 ஆக மாறும் கோணம் அதாவது இதற்குப் பிறகு ஒளி இன்சிடெண்ட் எதுவாக இருந்தாலும் θc முற்றிலும் பிரதிபலிக்கும் இது n1n2 இருக்கும்போது நிகழ்கிறது இரண்டாவது ஊடகத்துடன் முதல் ஊடகம் ஒப்பிடும்போது அதிக ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் கொண்டிருக்கும்போது மட்டுமே இது முழு ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் கொண்டிருக்கும் அது அடர்த்தியிலிருந்து அரிதான ஊடகம் வரை செல்கிறது இந்த நிகழ்வு n1n2 க்ரிட்டிக்கல் அங்கெல் என்று அழைக்கப்படுகிற கோணம் ஆகும் இது மொத்த உள் பிரதிபலிப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த மொத்த உள் பிரதிபலிப்பில் என்ன நடக்கிறது என்றால் இது தான் எல்லை என்று கருத்தில் கொண்டால் இது தான் நார்மல் இந்த அச்சில் தான் அதிக ரெஃப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் n1 n2 உள்ள ஒரு ஊடகத்திலிருந்து அலை நிகழ்ந்தது இது n2 இந்த அலை முற்றிலும் பிரதிபலிக்கிறது எனவே இந்த கோணம் அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் க்ரிட்டிக்கல் அங்கெல் விட அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் சரியாக அளவிட்டிருக்கிறீர்கள் அதே சமயம் மின்சார புலம் பெருக்கங்கள் போகாது மின்சார புலம் இந்த அச்சில் தான் உள்ளது இருப்பினும் மின்சார புலம் D இந்த வீச்சு மேலிருந்து கீழாக இடை ஃபேஸ் லிருந்து விலகிச் செல்லும் மின்சார புல பெருக்கங்கள் இந்த வழியில் சிதைவடைவதை நீங்கள் காண்பீர்கள் இருப்பினும் இது இணையாக பரவுகிறது நீங்கள் மேற்பரப்பில் இருந்து விலகிச் செல்லும்போது அது வீச்சில் சிதைகிறது ஆனால் அது இயக்கப்படும் x அச்சில் அல்லது அதனுடன் சேர்ந்து எல்லையின் மேற்பரப்பு அத்தகைய அலை எவனெசென்ட் அலை என்று அழைக்கப்படுகிறது மின் அலைகள் எந்த சக்தியையும் சுமக்கவில்லை மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் ஆகியவற்றைக் கணக்கிடுவதன் மூலம் நீங்கள் காட்டலாம் மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் ஆகியவை 900 அவுட் ஆஃ ஃபேஸ் ஆக இருக்கும் எனவே அவை எந்த சக்தியையும் சுமக்கவில்லை இருப்பினும் மின்சார புலத்தின் வீச்சு சரிந்துவிடும் இந்த சிதைவு விகிதம் n1 மற்றும் n2 க்கு இடையிலான வேறுபாடு என்ன என்பதைப் பொறுத்தது வேறுபாடு பெரியதாக இருந்தால் அது வேகமாக சிதைந்துவிடும் வேறுபாடு சிறியதாக இருந்தால் அது குறைந்த வழியில் சிதைந்துவிடும் எனவே இது எவனெசென்ட் அலை இதன் பெருக்கங்கள் அனைத்தும் குறைந்து இறுதியில் வீச்சு 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த நிகழ்வை பரப்புகின்ற கடலில் அலைகளை நீங்கள் கற்பனை செய்யலாம் மொத்த உள் பிரதிபலிப்பு என அழைக்கப்படுகிறது அடுத்த தொகுதியில் மொத்த உள் பிரதிபலிப்பு பற்றி பேசுவதன் மூலம் ஆப்டிகல் ஃபைபர் முறைகளைப் பற்றி பேசுவோம்